அனைவருக்கும் வணக்கம் டிசாஸ்டெர் ரெகவரி அண்ட் பில்ட் பாக் பெட்டர் விரிவுரைத் தொடருக்கு உங்களை வரவேர்கிரேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியர் ஐ டி ரூர்க்கி இன்று கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் கியோட்டோ டிபிஆர்ஐவைச் சேர்ந்த டாக்டர் சுபஜயோதி சமதார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு சொற்பொழிவை இன்று நான் வழங்க உள்ளேன் அவர் கிடைக்காததால் அவர் பணிபுரிந்தவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் பங்களாதேஷில் அவர் செய்த பணிகள் மற்றும் பேரழிவு தயாரிப்பு தொழில்நுட்பத்தின் பரவல் மற்றும் முன்னோடிகள் என்ன பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதைப் பற்றி நான் உங்களுக்கு முன்வைக்கப் போகிறேன் எனவே இதைத்தான் நான் பேசப்போகிறேன் இன்று முதலில் நாங்கள் பங்களாதேஷைப் பற்றி பேசப் போகிறோம் 1971 ஆம் ஆண்டில் பங்களாதேஷுக்கு பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் கிடைத்தது என்பது உங்களில் பலருக்குத் தெரியும் இங்கு நீங்கள் காணக்கூடியது சுந்தர்பான்களின் மிகவும் வளமான சுற்றுச்சூழல் அமைப்பில் அமைக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமாகும் மேலும் இந்த முழு பகுதியும் சித்தரிக்கிறது உப்பங்கழிகள் மற்றும் இந்த பகுதியின் பெரும்பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதி கரையோரப் பகுதியிலும் உப்பங்கழிகள் பகுதிகளிலும் உள்ளது இது மிகவும் வளமான கலாச்சார முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது ஒன்று இஸ்லாமிய தேசமாக இருப்பது மற்றொன்று வங்காளத்திலிருந்து பிரிந்ததால் வங்காளத்தின் பெரும்பகுதி மேற்கு வங்கத்தில் நீங்கள் காணும் இரண்டின் மிகச் சிறந்த கலாச்சார மரபுகளைக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் ஒரு தேசமாக இஸ்லாத்திலிருந்து மரபுகளையும் கொண்டுள்ளது பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்த பின்னர் 1971 முதல் 1980 வரை ஏராளமான மேம்பாட்டுத் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் யுனிசெப் பங்களாதேஷ் அரசாங்கத்துடன் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளிலும் பேரழிவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலும் பல்வேறு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை மேம்படுத்துவதற்காக செயல்பட்டு வருகிறது ஒரு முக்கிய கவலையாக நீர் மற்றும் குடிநீர் அபாயங்கள் உள்ளன குறிப்பாக கடலோர பங்களாதேஷில் அதன் உப்புத்தன்மை காரணமாக குடிநீர் வழங்குவது கடினமாகி வருகிறது மேலும் பல்வேறு பழங்குடி சமூகங்களும் கடலோர சமூகங்களும் எவ்வாறு உயிர் பிழைத்தன என்பதை அறிந்து கொள்வது கடினம் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் என்ன குளம் அல்லது நதி நீர் வளங்களில் இருந்து வந்த மேற்பரப்பு நீரை நம்பியிருந்ததால் கை பம்புகள் நிலத்தடி நீர் வளங்கள் மற்றும் ஒருவித ஆதரவை வழங்குவதற்காக பல முகவர் நிலையங்கள் மற்றும் பல்வேறு முயற்சிகள் முன்னோக்கி வைக்கப்பட்டுள்ளன 1980 களில் இருந்து குறிப்பாக 1990 களில் காலநிலை மாற்றம் மற்றும் தொழில்துறை அம்சங்களுடனான பல்வேறு காரணிகளால் அவர்கள் இரண்டு முக்கியமான சிக்கல்களை எதிர்கொண்டனர் ஒன்று நிலத்தடி நீர் வளங்களிலிருந்து தெளிவாகத் தோன்றும் ஆர்சனிக் மாசுபாடு மற்றும் இரண்டாவது நீர் உப்புத்தன்மை உப்பு நீர் குடிக்க முடியாது இது வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் ஆனால் அன்றாட தேவைகளுக்கு அல்ல பங்களாதேஷ் சமூகம் குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் வாழும் மக்கள் சந்தித்த முக்கியமான பிரச்சினையில் இதுவும் ஒன்றாகும் இந்த பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்ற சிந்தனை அங்குதான் இருக்கிறது ஏனெனில் இவை குடிமக்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் இது வயிற்றுப்போக்கு போன்ற நீண்டகால நோய்களை உருவாக்கும் இது மனித வாழ்விடத்தில் மட்டுமல்ல தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களிலும் உயிரியல் சிக்கல்களைக் கொண்டிருக்கலாம் ஒரு கண்டுபிடிப்பு தேவைப்பட்டது ஜப்பானிய தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிப்பான அமாமிசு மழைநீர் சேகரிப்பு பற்றி பேசுகிறது ஜப்பானிய மொழியில் அமா என்றால் நதி என்றும் மிசு என்றால் நீர் என்றும் பொருள் இது நதி நீர் சேகரிப்பு பற்றி பேசுகிறது அவர்கள் செய்ய முயன்றது என்னவென்றால் இந்த வகையான நீர் சேகரிப்பு தொட்டிகளைக் கொடுத்து மழைநீரை திறம்பட சேகரித்தல் அவர்கள் அதை 6 மாதங்கள் சேமித்து வைத்தனர் பின்னர் மீண்டும் பயன்படுத்த முடிந்தது இது அவர்கள் உருவாக்கிய ஒரு வகையான தொழில்நுட்பமாகும் இது புதுமைகளில் ஒன்றாகும் இது குறிப்பிட்ட புவியியல் மற்றும் காலநிலை நிலைமைகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளுக்கு தேவைப்பட்டது இந்த வகையான தொழில்நுட்பம் தேவைப்படும் பல்வேறு கிராமங்களில் இதை நிறுவ முயற்சித்தார்கள் நீங்கள் வரைபடத்தையும் இந்த முழு பிராந்தியத்தையும் பார்த்தால் நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் இவை அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மிதமான பாதிப்புக்குள்ளான பகுதிகள் மற்றும் லேசான பாதிக்கப்பட்ட பகுதிகள் இதேபோல் லேசான பாதிப்பு மற்றும் மிகவும் லேசான பாதிப்பு மற்றும் பாதுகாப்பான தளங்களும் எங்களிடம் உள்ளன ஆனால் இது முழு நாடும் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு பெரிய அமைப்பிற்கு முழு தேசத்திற்கும் எவ்வாறு அறிமுகப்படுத்துவது என்பதுதான் சவால் இது எல்லாவற்றையும் தொடங்கக்கூடும் அல்லது அது எவ்வாறு மேலும் பரவுகிறது என்பதைப் புரிந்துகொள்வதன் மூலம் தொடங்கும் இதை யார் எடுப்பார்கள் யார் இந்த கண்டுபிடிப்பாளர்கள் இந்த முன்னோடிகள் யார் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஒரு பரந்த சமூகத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறார்கள் இது ஒரு சவாலாக உள்ளது ஏனெனில் ஒருபுறம் நாங்கள் வெவ்வேறு சமூகங்களின் குழுக்களைக் கைப்பற்றுவது பற்றியும் அதன் வெற்றியை உணர இந்த தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதைப் பற்றியும் பேசுகிறோம் ஆனால் சவால் என்னவென்றால் மிகப் பெரிய அளவைக் கொண்டுவருவதும் இந்த தயாரிப்பை நாம் எவ்வாறு பரப்ப முடியும் என்பதை அறிந்து கொள்வதும் ஆகும் தனது முந்தைய வகுப்புகளிலும் டாக்டர் சுபஜோதி சமதார் பங்களாதேஷுடனான சில பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார் இது ஆர்சனிக் உள்ளடக்கத்தின் மற்றொரு அம்சமாகும் மேலும் புதுமை எவ்வாறு பரவக்கூடும் என்ன சவால்கள் மற்றும் அதை எவ்வாறு மதிப்பிட முடியும் எங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய சவால் ஒரு கண்டுபிடிப்புக்கு வருவது மட்டுமல்லாமல் இந்த கண்டுபிடிப்பை கிராமப்புற ஏழைகளுக்கும் பரந்த சமூகங்களுக்கும் எடுத்துச் செல்வதாகும் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது மற்றும் இந்த செயல்முறையை எவ்வாறு பரப்புவது இப்போது எந்தவொரு தயாரிப்பும் அது ஒரு தொட்டியாக இருந்தாலும் அது ஒரு ஐபோனாக இருந்தாலும் சரி அது வேறு எந்த ரிமோட் டிரைவிங் காராக இருந்தாலும் சரி அது சமூகத்தின் நலனுக்காக வருகிறது அது தண்ணீர் சேகரிக்கும் ஒரு தொட்டி மட்டுமல்ல ஆனால் முதலில் ஒருவர் கவனிக்க வேண்டியது ஆபத்தான முடிவை எடுப்பதா இல்லையா என்பதுதான் கற்பனை செய்து பாருங்கள் யாரோ ஒருவர் பெட்ரோலுடன் அல்ல வெறும் தண்ணீரினால் இயக்கப்படும் காரைக் கண்டுபிடித்திருக்கிறார் என்ன நடக்கக்கூடும் என்றால் மக்கள் தழுவிக்கொள்ளத் தொடங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் அதில் தண்ணீரை நிரப்புகிறார்கள் அதை அவர்கள் தொடர்ந்து ஓட்ட முடியும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் ஆனால் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்புக்கு என்ன நடக்கும் பெரிய வாழ்விடத்திற்கு என்ன நடக்கும் ஒரு சிறிய கண்டுபிடிப்பு ஒரு பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் ஒழுங்காக சோதனை செய்யப்படுவதற்கு முன்பு இது இந்திய சாலையில் உட்படுத்தப்பட்ட ஒரு தன்னியக்க பைலட் காரைப் போன்றது தொடங்குவதற்கு இந்த அபாயத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது ஆரம்பத்தில் தொடங்கும் நபர் வெளிப்படையாக ஒரு பெரிய ஆபத்தை எடுத்துக்கொள்கிறார் ஏனெனில் அதன் விளைவுகள் என்னவென்று அவருக்குத் தெரியாது இது ஒரு குறிப்பிட்ட நோயைக் குணப்படுத்த சந்தையில் வரும் ஒரு குடிகாரனாக இருக்கலாம் ஆனால் அது எவ்வாறு எதிர்கால விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் உறுதியாக நம்பவில்லை பொதுவாக இது மனிதப் போக்கு மற்றவர்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டார்கள் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா அது சோதிக்கப்பட்டதா எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் ஒரு எளிய உதாரணத்தைப் பாருங்கள் நீங்கள் அமேசானில் சில தயாரிப்புகளை வாங்குகிறீர்கள் அவற்றில் பலவற்றை அவர்கள் ஒரு தயாரிப்பைப் பார்க்கும்போது நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் மதிப்புரைகளைப் பார்க்கிறார்கள் இந்த தயாரிப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கான ஆய்வு அந்த சப்ளையர் எப்படி இருக்கிறார் என்ன நட்சத்திர மதிப்பீடுகள் போன்றவை இப்போதெல்லாம் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கும் போது கூட நான் பார்த்திருக்கிறேன் மக்கள் பின்னூட்டங்களைப் பார்க்கிறார்கள் ஏனெனில் அந்த பின்னூட்ட செயல்முறை அவர் அவள் ஒரு நல்ல மருத்துவரா மருத்துவமனை நன்றாக சிகிச்சை அளிக்கிறதா இல்லையா என்பதைக் கூறுகிறது வெவ்வேறு நெட்வொர்க்குகளிலிருந்து வரும் தகவல்களின் மூலத்தை அல்லது தகவல்களின் தந்திரங்களை நாங்கள் நம்புகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இங்குதான் தகவல் தேடுவது முக்கியம் நாங்கள் சில தகவல்களைத் தேடலாம் மற்றும் அதன் வளர்ச்சி அல்லது செயல்பாட்டை செயலாக்க முடியும் புதிய தொழில்நுட்பத்தை நிறுவலாமா வேண்டாமா என்பது மிக முக்கியமான முடிவெடுக்கும் செயல்முறையாகும் ஏனெனில் இது மிகவும் ஆபத்தானது பின்விளைவுகள் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது நாங்கள் தேடிய தகவல்களை ரிலே செய்ய முயற்சிக்கிறோம் நாங்கள் எவ்வாறு தகவல்களைத் தேடுகிறோம் அதை நாங்கள் செயலாக்குகிறோம் அதை உருவாக்குகிறோம் நாம் மேலும் செல்ல வேண்டுமா இல்லையா என்பதைப் பற்றி எங்கள் சொந்த பகுப்பாய்வு செய்கிறோம் இந்த தொட்டிகளைச் செயல்படுத்த ஒருவர் புதுமை பற்றிய தகவல்களை ஒருவரின் கருத்து மூலம் பகிர்ந்து கொள்கிறார் அல்லது அதைப் பயன்படுத்திய ஒருவரிடமிருந்து சில அபாயங்களைக் குறைக்கலாம் வேறு யாராவது சந்தித்திருக்கக்கூடிய சில அபாயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆரம்பகால தத்தெடுப்பாளரிடமிருந்து சமீபத்திய தத்தெடுப்பாளர்கள் வரை நிச்சயமற்ற தன்மைகளைப் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் கிடைக்கும் தகவல் பாய்கிறது இது ஒரு வகையான பெல் வரைபடம் இதை அடுத்த பாடத்தில் விவாதிப்பேன் ஆரம்பகால தத்தெடுப்பாளர் எவ்வாறு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு எதுவும் தெரியாது தனிநபர்கள் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் இறுதியில் முடிவை மாற்றுகிறார்கள் எனவே இதை வாங்க விரும்பும் ஒருவர் ஆரம்பத்தில் இந்த தயாரிப்பை வாங்கி அதைச் செயல்படுத்த மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கலாம் ஆனால் இது அதன் பின் விளைவுகள் என்று அவர்கள் அறிந்துகொள்கிறார்கள் அதன் பக்க விளைவுகள் உள்ளன அப்போதுதான் அவர்கள் முடிவுகளை மாற்றியிருக்கலாம் இப்போதெல்லாம் சமூக ஊடகங்களில் நாம் நம்பமுடியாத தரவைப் பெறுகிறோம் பல முரண்பாடான தகவல்கள் நிறைய தகவல்கள் இருப்பதால் சொல்வது கடினம் நாங்கள் ஒரு குழப்பமான நிலைக்கு வருகிறோம் முந்தைய கண்டுபிடிப்பாளர்கள் நாங்கள் அவர்களை புதுமையாளர்கள் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் அதைப் பயன்படுத்தத் தொடங்கிய முதல் நபர்கள் இந்த குறிப்பிட்ட தயாரிப்பு எவ்வாறு இயங்கப் போகிறது என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்ள அதிக ஆபத்தை எடுத்திருக்கலாம் பின்னர் இதுதான் பின்னூட்டத்தை எட்டியுள்ளது ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் எனவே உடனடி நெட்வொர்க் அது ஒரு நண்பரா அது அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி அது உறவினரா என்பதை இது அவர்களின் தனிப்பட்ட அல்லது நேரடி நெட்வொர்க்குகள் மூலம் ஒரு வகையான மைக்ரோ லெவல் நெட்வொர்க்குகள் பற்றியது பெல் வரைபடம் இருப்பதைப் பற்றி நாங்கள் சொன்னது இதுதான் பின்னர் மற்றொரு குழு உள்ளது மக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைப் பார்க்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பின்னர் அவர்கள் இறுதியாக ஒரு பழமைவாத அணுகுமுறையில் இருக்கிறார்கள் இது எவ்வாறு விருப்பங்களாக சோதிக்கப்பட்டுள்ளது என்பதைப் புரிந்துகொள்வதில் தீவிரமான சோதனைக்குப் பிறகு அவர்கள் அங்குதான் முயற்சி செய்கிறார்கள் பின்னர் அவர்கள் அதை தீர்மானிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக பின்தங்கியவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அல்லது இந்த ஆரம்ப பெரும்பான்மையும் பிற்பட்ட பெரும்பான்மையும் உள்ளது நான் கண்டுபிடித்த ஒரு கருவியைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஏனென்றால் அவர்கள் அதை முயற்சித்தார்கள் ஆனால் இந்த கட்டத்தில் நான் முன்பு பயன்படுத்தினேன் என்று விரும்பினேன் அது பெரியது அவர்கள் சில சமயங்களில் மனந்திரும்புகிறார்கள் அது வெற்றிகரமாக இருப்பதற்கு முன்பே அவர்கள் அதை முயற்சிக்கவில்லை எனவே இந்த பின்தங்கியவர்களைப் போலவே தனிப்பட்ட மற்றும் நேரடி பரவல்களுடன் தொடர்புடைய மைக்ரோ லெவல் நெட்வொர்க்கைப் பற்றியும் நாங்கள் பேசினோம் இரண்டாவது ஒரு மேக்ரோ லெவல் நெட்வொர்க்குடன் உள்ளது இது ஒரு மறைமுக நெட்வொர்க்கிங் உள்ளது டெல்லியில் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம் அது வெவ்வேறு நகரங்கள் அல்லது வெவ்வேறு சமூகங்களுக்கு எவ்வாறு பரவுகிறது மேக்ரோ நிலை நெட்வொர்க்குகள் மிகவும் மாறுபட்ட மறைமுக நெட்வொர்க்குகளுடன் சேர்ந்து செல்லுங்கள் இதைத்தான் நாங்கள் பேசினோம் இவை இரண்டும் வெவ்வேறு நிலைகளில் பரவுகின்றன ஒருவர் மிகவும் நெருக்கமான மற்றும் நம்பகமானவர் ஏனென்றால் ஐ டி போன்ற ஒரு இடத்தில் கூட யாராவது வந்து அதைச் சரிபார்க்கலாம் நான் இங்கு வசிக்கிறேன் நான் ஒரு கணினி வாங்கினால் பின்னூட்டங்களைப் பற்றி அறிய இங்குள்ளவர்களிடமிருந்து அழைப்புகளைப் பெறுகிறேன் அவர்களால் அதை வாங்க முடியுமா பரிசு என்ன நான் அதை எப்படி கண்டுபிடித்தேன் கிடைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் என்ன அம்சங்கள் இல்லை இந்த அம்சங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டுள்ளன இதேபோல் நீங்கள் ஒரு பெரிய படத்தைப் பார்க்கும்போது அது மீண்டும் மேக்ரோ லெவல் நெட்வொர்க்குகள் இது டெல்லியில் செயல்படுத்தப்பட்டதா அல்லது ரூர்க்கியில் செயல்படுத்தப்பட்டதா என்பதைப் பார்க்கும்போது நாங்கள் இதைப் பார்த்தோம் மிகவும் புதுமையான மற்றும் பழமைவாதத்தின் கருத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டால் இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்தைக் கண்டால் இங்கே ஒரு நபர் A 5 நண்பர்கள் குழுவைக் கொண்டவர் அதைத் தொடங்குவதற்கான ஆபத்தை உண்மையில் எடுத்தவர் அவர்தான் அதேசமயம் டி நபர் இன்னும் பழமைவாதி அவரது சுற்றுப்புறங்கள் அனைத்தும் இன்னும் அவரது சொந்த சிந்தனை வழிகளை நம்பியுள்ளன அவரது நெட்வொர்க் வெடிக்கத் தொடங்கியிருந்தாலும் அதைப் பற்றி சிந்திக்க அவர் நேரம் எடுத்துக்கொள்கிறார் ஆகவேதான் யார் அதிக புதுமையானவர்கள் என்பதைப் பற்றி பேசுகிறோம் அதைச் சோதிக்க உடனடியாக அந்த ஆபத்தை எடுத்துக் கொண்டவர் மற்றும் பி மற்றும் நபர் சி மீண்டும் அவர்கள் மீண்டும் இங்கு வருகிறார்கள் இந்த விஷயத்தில் மற்றவர்கள் ஏற்கனவே எவ்வாறு தத்தெடுத்துள்ளனர் என்பதையும் இந்த நபர் மற்றவர்களை எவ்வாறு பாதித்திருக்கிறார் என்பதையும் பார்க்கலாம் அது படிப்படியாக மாறுகிறது மற்ற நண்பர்கள் இருந்தபோதிலும் அவர் நிலையானவராக இருக்கிறார் ஆனால் அவை புதுமையான மட்டத்திலிருந்து பழமைவாத மட்டத்திற்கு மாறுபடும் இரண்டாவது வாதமும் உள்ளது வெளிப்பாடு மற்றும் பெஞ்ச்மார்க் மாறுபடும் நேரம் 1 இல் இந்த சிறிய எடுத்துக்காட்டில் நாம் குறிப்பிடும் 2 குறிப்பு புள்ளிகள் உள்ளன ஒன்று A மற்றும் ஒன்று B A க்கு 5 நண்பர்கள் மற்றும் B க்கு 5 நண்பர்கள் உள்ளனர் அவர்களுக்கு அவற்றின் சொந்த நெட்வொர்க்குகள் உள்ளன இதை இந்த வரைபடத்தின் மூலம் நாம் காணலாம் இது ஒரு வகையான சமூக வலைப்பின்னல் என்பதை நாம் காணலாம் இந்த தொட்டிகளைப் பயன்படுத்தும் அவரைச் சுற்றி 60 வெளிப்பாடு உள்ளது மேலும் B க்கு எதுவும் இல்லை நேர கட்டம் 2 ஐப் பார்ப்போம் இந்த வழக்கைப் பார்ப்பதன் மூலம் A முறையை ஏற்றுக்கொண்டது மற்றும் B இன்னும் இல்லை ஆனால் நீங்கள் 5 ஆம் கட்டத்தைப் பார்க்கும்போது A முறையை ஏற்றுக்கொண்டது அது மிகப்பெரிய சமூகத்திற்கும் பரவியுள்ளது ஆனால் இப்போது B மட்டுமே ஏற்றுக்கொண்டது அதைப் பார்க்க 2 வழிகள் உள்ளன ஆரம்ப கட்டத்தில் ஆபத்தை ஏற்படுத்திய A ஐ நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டோம் என்பதை இன்னும் அழைக்கலாம் ஒரு முழு சமூகத் துறையிலும் நாம் அவரை புதுமையானவர் என்று அழைக்கலாம் அவர்தான் ஒரு மேக்ரோ மட்டத்தில் தொடங்கியவர் அல்லது புதுமையானவர் பி மிகவும் பழமைவாத மட்டத்தில் பார்த்தார் ஆனால் மற்ற அர்த்தத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் பி இன் பார்வையில் கூட நேரம் 5 அவரது 4 நண்பர்களில் யாரும் இதுவரை தத்தெடுக்கவில்லை ஆனால் அவர் மட்டுமே ஒரு படி முன்னேறிவிட்டார் ஒரு சமூகமாக B இன் காட்சியின் மைக்ரோ மட்டத்தைப் பார்த்தால் அந்த சூழலில் ஒரு மைக்ரோ மட்டத்தில் அவரை இன்னும் புதுமையாக அழைக்கலாம் எனவே நேரக் காரணி மற்றும் அதன் அளவிலான காரணி ஆகியவற்றிலிருந்து அதைப் பார்ப்பதில் வெவ்வேறு உணர்வுகள் உள்ளன இப்போது நாம் விவாதித்தவை எந்த மட்டத்தில் புதுமைகள் இந்த கண்டுபிடிப்பாளர்கள் யார் இந்த கண்டுபிடிப்பாளர்களின் பண்புகள் என்ன இந்த கண்டுபிடிப்பாளர்கள் இந்த தகவலை மேலும் எடுத்து அதை மேலும் பரப்பும் முன்னோடிகளாக இருக்கும் இடத்தில் வெளிப்புற செல்வாக்கு காணப்படுகிறது ஒரு தனிப்பட்ட நெட்வொர்க் உள்ளது இது மீண்டும் மைக்ரோ மட்டத்தில் உள்ளது மற்றும் நேரடி நெட்வொர்க் விதிமுறைகளில் சமூக செல்வாக்கைக் கொண்டுள்ளது ஆனால் மேக்ரோ அளவைப் பற்றி பேசும் கணினி நெட்வொர்க்குகள் ஒரு மறைமுக வலையமைப்பைக் கொண்டுள்ளன இது சமூக கற்றல் மூலம் எனவே சுபஜயோதி சமதார் மற்றும் அவரது குழுவினர் பங்களாதேஷின் ஏதோ ஒரு தொலைதூர பகுதியில் ஒரு திட்டத்தில் பணிபுரிந்து இந்த தொட்டிகள் எவ்வாறு பரப்பப்பட்டுள்ளன இந்த முழு ஆய்வையும் அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பதை ஆய்வு செய்தனர் எனவே இவை கட்டப்பட்ட சில தொட்டிகள் மேலும் அவர்கள் இந்த தலைப்பில் நிறைய கணக்கெடுப்பு செய்துள்ளனர் அவர்கள் பலதரப்பட்ட பங்குதாரர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் காரணங்கள் என்ன இந்த தயாரிப்பு பற்றி அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் அதைப் பற்றிய கருத்து என்ன என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இது அவர்கள் நேர்காணலில் பார்க்கும் பல்வேறு அம்சங்கள் தத்தெடுக்கும் பிரிவுகள் யாவை இது ஒரு பெல் வடிவ வளைவு இது ஒவ்வொரு வகையிலும் தனிப்பட்ட புதுமை மற்றும் சதவீதங்களைக் காட்டுகிறது முடிவில் பின்தங்கியவர்கள் முன்பக்கத்தில் புதுமைப்பித்தர்கள் மற்றும் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் ஆரம்பகால பெரும்பான்மை மற்றும் பிற்பகுதியில் பெரும்பான்மை பற்றி விவாதித்தபோது 4 5 அம்சங்கள் உள்ளன இது ஒரு வகையான மணி வடிவ வளைவு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் மைக்ரோ லெவல் மற்றும் மேக்ரோ லெவல் புரிதல் இரண்டையும் ஒரு மைக்ரோ அண்டை நெட்வொர்க்குகள் மூலம் செய்தார்கள் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் ஆரம்ப அளவிடப்பட்ட பெரும்பான்மை தத்தெடுப்பாளர்கள் தாமதமாக பெரும்பான்மை மற்றும் பின்தங்கியவர்கள் மற்றும் உங்களுக்குத் தெரிந்த இந்த வகையான த்ரெஷோள்ட் அவர்கள் அமைத்துள்ளனர் இந்த த்ரெஷோள்ட் மிகக் குறைந்த வாசல் குறைந்த த்ரெஷோள்ட் உயர் த்ரெஷோள்ட் மிக உயர்ந்த த்ரெஷோள்ட் இதேபோல் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் யார் இவை மேக்ரோ மட்டத்தில் அல்லது பிராந்திய மட்டத்தில் உள்ளன தத்தெடுக்கும் நேரம் ஒரு நிலையான விலகலை விட அதிகமாக இருந்த நபர்கள் அதாவது தத்தெடுப்பின் சராசரி நேரத்தை விட முந்தையது எனவே அவர்கள் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் மற்றும் ஆரம்ப மற்றும் தாமதமான பெரும்பான்மை தத்தெடுப்பாளர்கள் என குறிப்பிடப்படுகிறார்கள் இது மைய கட்டமாகும் அல்லது தத்தெடுக்கும் நேரம் சராசரியை விட முந்தைய மற்றும் பிற்பகுதியில் ஒரு நிலையான விலகலால் பிணைக்கப்பட்டுள்ளது பின்தங்கியவர்கள் என்பது சராசரியின் ஒரு நிலையான விலகலைக் காட்டிலும் பின்னர் ஏற்றுக்கொண்ட நபர்கள் இதுதான் அவர்கள் கட்டமைத்தனர் மைக்ரோ த்ரெஷோள்ட் அல்லது அண்டை மட்டத்தில் மிகக் குறைந்த வாசல் உயர் வாசல் மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே உங்களிடம் தனிப்பட்ட நெட்வொர்க் த்ரெஷோள்ட் உள்ளது இது தத்தெடுப்பு நேரத்தில் தத்தெடுப்பு நெட்வொர்க் வெளிப்பாடு என வரையறுக்கப்படுகிறது வெளிப்பாடு என்பது தத்தெடுப்பாளர்களின் விகிதமாகும் ஒரு நேரத்தில் ஒரு நபரின் நபர் பிணையம் இந்த கால கட்டங்களில் நீங்கள் இப்போது அதைப் பார்த்தால் அது கால கட்டம் 1 இல் நிறுவப்பட்ட ஒரே ஒரு நபர் மட்டுமே பின்னர் 2 பின்னர் 3 இறுதியாக இது ஒன்றை பாதித்துள்ளது எனவே இது ஒரு தனிநபர் நபர்கள் வலையமைப்பில் தத்தெடுப்பாளர்களின் விகிதத்தில் ஒரு கட்டத்தில் வெளிப்படுவதாகும் நேர அம்சம் அது எவ்வாறு மாறும் மற்றும் அது அளவுருக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பது போன்ற முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மிகக் குறைந்த நுழைவாயிலைப் பற்றி நான் ஏற்கனவே விவாதித்தேன் மீண்டும் தத்தெடுப்பவர்கள் அல்லது அதன் நெட்வொர்க் வாசல் மதிப்பு சராசரி நெட்வொர்க் த்ரெஷோள்ட் விட ஒரு நிலையான விலகலைக் காட்டிலும் குறைவாக உள்ளது அதேபோல் குறைந்த த்ரெஷோள்ட் தத்தெடுப்பாளர்கள் மற்றும் உயர் த்ரெஷோள்ட் தத்தெடுப்பாளர்கள் தனிப்பட்ட சமூக வலைப்பின்னலைக் கொண்டுள்ளனர் அதிக சராசரியை விட ஒரு நிலையான விலகல் மூலம் உயர் நெட்வொர்க் த்ரெஷோள்ட் தத்தெடுப்பாளர்களில் தனிப்பட்ட நெட்வொர்க் த்ரெஷோள்ட் என்பது சராசரியை விட ஒரு நிலையான விலகலாகும் இது அவர்கள் உருவாக்கிய அணி மேக்ரோ அல்லது மைக்ரோ மட்டத்தில் தொட்டி தத்தெடுப்பாளர்கள் விநியோகம் நீங்கள் அதைப் பார்த்தால் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் 7 4 ஆக இருந்தனர் அது 7 4 இலிருந்து எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் அது 4 1 க்கு செல்கிறது பின்னர் இது அது எப்படி நடக்கிறது என்பதுதான் இது உங்களுக்குத் தெரிந்த மேலும் மாறுகிறது அங்குதான் அவர்கள் இந்த வகையான வரைபடத்தைப் பார்த்தார்கள் முக்கிய செல்வாக்கு செலுத்தும் அம்சங்கள் என்ன என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள் இப்போது அவர்களின் முடிவெடுக்கும் செயல்முறையை பாதிக்கும் அம்சங்கள் என்ன மீண்டும் இங்கே நீங்கள் 7 4 இலிருந்து ஆரம்பகால தத்தெடுப்பாளரைப் பார்த்தால் அது 2 7 க்குச் செல்கிறது எனவே ஆரம்பகால தத்தெடுப்பாளர்கள் படிப்படியாகக் குறைந்து ஆரம்ப பெரும்பான்மை அதிகரிக்கும் கூறுகளில் செல்கிறது எனவே இந்த முன்னோடிகள் யார் கருத்துத் தயாரிப்பாளர்களாக அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் இங்குதான் அவர்களின் கருத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறது ஏனெனில் அவர்கள் தான் முதல்முறையாக அதைப் பயன்படுத்தியவர்கள் கருத்துத் தலைவர் மதிப்பெண் அவர்கள் தொட்டியைப் பயன்படுத்தினர் மேலும் கருத்துத் தலைமை நெட்வொர்க் இப்படித்தான் நடக்கிறது உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களில் ஏதேனும் முடிவுகளை எடுக்க நீங்கள் அடிக்கடி கருத்துக்களுக்கும் பரிந்துரைகளுக்கும் திரும்பும் 3 நபர்களைப் பெயரிடுங்கள் எனவே நீங்கள் யாரை அதிகம் நம்புகிறீர்கள் இந்த மக்கள் யார் அவர்கள் அதனுடன் இணைக்கப்பட்டிருப்பது அப்படித்தான் டிகிரி மையத்தன்மை என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது இதுதான் இது ஒரு முனையின் அளவு பகுப்பாய்வு செய்யப்படும் ஒரு அளவு அளவீட்டு நுட்பமாகும் மேலும் இது ஒரு முனைக்கு இருக்கும் வாய்ப்புகள் மற்றும் மாற்றுகளை சித்தரிக்கிறது நாங்கள் முன்பு விவாதித்தபடி ஒவ்வொரு முனைக்கும் பல இணைப்புகள் உள்ளன உயர் பட்டம் மையத்துடன் கூடிய முனைகள் மிகவும் மையமாக உள்ளன ஏனென்றால் அதற்கு அதிகமான இணைப்புகள் உள்ளன அதுதான் அதிக மையமாகிறது எனவே ஒரு சமூகத்தில் ஒருவர் உதாரணமாக ஒரு சமூகத் தலைவர் அதைப் பயன்படுத்தினார் அவர் தான் சமூகம் நம்பியிருக்கிறது அவரது புரிதல் அல்லது அவரது முடிவு அதுதான் மையமாகிறது இது மீண்டும் இதேபோன்ற மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தி கருத்துத் தலைமைத்துவ மதிப்பெண்ணை டிகிரி மையத்தன்மையுடனும் மேக்ரோ நிலை மற்றும் மைக்ரோ லெவலுடனும் புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே இவை சில பகுப்பாய்வு எனவே 6 முதல் ஆரம்ப பெரும்பான்மை 16 8 ஆக இருந்தது பின்னர் அது குறைந்தது இப்போது இந்த முன்னோடிகள் யார் பல்வேறு சேனல்கள் என்ன இது எவ்வாறு பரப்பப்படுகிறது கல்வி இப்போது ஒவ்வொரு கல்வி வகுப்பிற்கும் ஒவ்வொரு புள்ளியும் கணக்கிடப்படுகிறது மற்றும் 1 ஆம் வகுப்பு வரை படித்த ஒருவர் 0 1 பெறுகிறார் மேலும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் 0 50 ஆக உள்ளனர் எனவே கல்வியறிவற்றவர்களுக்கு இந்த மதிப்பெண் 0 இதேபோல் வருமானம் எடுத்துக்காட்டாக வீட்டு மாத வருமானம் இங்கே தத்தெடுப்பாளர்களின் சமூக பொருளாதார பண்புகள் வருமானம் எவ்வாறு ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது அது ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருந்ததா என்பது போன்றவை ஏனென்றால் யாரோ ஒருவர் அதன் மலிவு அம்சத்தைப் பார்க்க வேண்டும் தாமதமாக ஏற்றுக்கொள்பவர்களில் நீங்கள் அதைப் பார்த்தால் அது மீண்டும் ஒரு மைக்ரோ மட்டத்தில் உள்ளது அது போகிறது வருமானமும் ஒரு நேர்மறையான அம்சத்தைக் காட்டியுள்ளது கல்வி இது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் தனிப்பட்ட முடிவெடுக்கும் செயல்முறையை அது எவ்வாறு பாதிக்கிறது நீங்கள் அதைப் பார்த்தால் எல்லா நிகழ்வுகளிலும் ஆரம்பகால தத்தெடுப்பு நிலை உள்ளது மிகக் குறைந்த வாசல் 11 54 ஆகவும் பின்தங்கியவர்கள் 13 5 ஆகவும் உள்ளனர் வெளிப்புற செல்வாக்கு அவை ஊடக நுகர்வு மற்றும் அண்டவியல் பற்றி பேசுகின்றன இந்த புதுமையான அம்சத்தைப் பற்றி மக்கள் எவ்வாறு அறிவார்கள் என்பதைப் புரிந்துகொள்ள டிவி ஒரு சேனல் இங்கே இந்த ஆய்வில் டிவிக்கு ஒரு மதிப்பெண் உள்ளது அவை சில புள்ளிகளையும் ஒதுக்கியுள்ளன ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை முறை டிவி செய்தி நிகழ்ச்சிகளைப் பார்க்கிறீர்கள் 1 புள்ளி ஒரு நாளைக்கு ஒரு முறை டிவி பார்ப்பதைக் குறிக்கிறது ஒரு வாரத்தில் 7 0 என்பது பார்க்க வேண்டாம் ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் தொலைக்காட்சி பார்ப்பதை விட செய்தித்தாள் வாசிப்பு உங்களுக்கு மிகவும் பரவலான செயல்முறையை அறிந்திருப்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் அண்டவியல் என்பது அருகிலுள்ள நகரத்தைப் பார்வையிடுவது மற்றும் அருகிலுள்ள நகரங்களிலிருந்து நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்வது போன்றது ஊடக நுகர்வு காரணமாக டிவி பார்ப்பதும் ஒரு முக்கிய அம்சமாகும் ஆனால் செய்தித்தாள் வாசிப்பு தகவல்தொடர்புக்கான மிகவும் நேர்மறையான வழிகளைக் காட்டுகிறது ஒரே அணி வெவ்வேறு அம்சங்களில் சோதிக்கப்பட்டுள்ளது குடிநீரின் 3 அம்சங்களைப் பற்றிய தத்தெடுப்பாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இடர் கருத்து அளவிடப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட தொட்டியைக் கொண்டிருப்பது உங்கள் குடும்பத்தின் குடிநீர் தரத்தை எவ்வாறு மேம்படுத்தியது அல்லது அது இல்லை என்பதைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் ஏழைகளுக்கு நல்லது பற்றி பேசினர் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தினர் அது மீண்டும் உடல்நலம் தொடர்பானது தினசரி பெறும் சுமை இந்த முழு செயல்முறையையும் அவர்கள் எந்த அளவிற்கு முன்னெடுக்க வேண்டும் அவர்கள் இந்த வகையான மேட்ரிக்ஸில் எல்லாவற்றையும் வரைபடமாக்கினர் கருத்து ஆபத்து உணர்வும் வரைபடமாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த முழு கண்டுபிடிப்பாளர்களும் என்ன செய்தார்கள் அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்புகளின் ஆரம்ப பயன்பாடுகளைப் பற்றி நாங்கள் பேசியபோது அவர்கள் முக்கியமான முன்னோடிகளில் ஒருவராக இருந்தனர் அவர்களின் கருத்துக்கள் நிறைய முக்கியம் இது தயாரிப்பு பற்றிய அவர்களின் புரிதலை அறிய உதவும் பரந்த சமூகங்களுக்கும் மிக மைக்ரோ லெவல் நெட்வொர்க்கிலிருந்து மேக்ரோ லெவல் நெட்வொர்க்குக்கும் தொடங்கி பெரிய நெட்வொர்க்குக்கும் பரவுவதற்கு இது எவ்வாறு கவனிக்கப்பட வேண்டும் இது அவர்கள் கடைப்பிடித்த முறைகளில் ஒன்றாகும் ஆனால் ஒரு மையத்தை உண்மையில் பார்க்க பல்வேறு வழிகள் உள்ளன புதுமையான நடைமுறைகளின் பரவலில் இந்த குறிப்பிட்ட முன்னோடிகள் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதற்கான பல்வேறு முறைகள் அதன் த்ரெஷோள்ட் அமைப்பதற்கான அளவு மிக்க நன்றி